ஹாய் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த மூக் என் எல் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் ரவிச்சந்திரன் இந்த பாடத்திட்டம் முழுவதும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் ஐஐடி கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையில் ஆங்கிலப் பேராசிரியராக இருக்கிறேன் சரி நேற்றைய சரி எப்படி இருந்தது நேற்று மோதல் தீர்விற்கான இரண்டு உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் உதாரணங்களை உங்களால் செய்ய முடிந்ததா நான் வழங்கிய உதவிக்குறிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் வேலை செய்ய முடியும் தீர்வுகளுடன் வர வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் நான் உங்களுக்கு தீர்வை வழங்கத் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையின் சிறப்பம்சங்களை விரைவாகப் பார்ப்போம் முந்தைய சொற்பொழிவில் நீங்கள் மோதல்களை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நான் உங்களுக்குச் சொன்னேன் உங்கள் வாழ்க்கை எந்த மோதல்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்றும் நான் உங்களுக்குச் சொன்னேன் மாறாக மோதல்களை உண்மையில் தீர்க்க உங்களுக்கு வலிமையையும் மென்மையான திறன்களையும் வழங்குமாறு கடவுளிடம் கேட்க வேண்டும் மோதல்கள் இல்லை என்றால் நான் அமைதியாக இருப்பேன் என்று நினைப்பதற்குப் பதிலாக இந்த மோதலை தீர்க்கும் திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் அதைச் செய்யும்போது கார்ப்பரேட் வகையான அணுகுமுறையைப் போலல்லாமல் எப்போதும் வெற்றி வெற்றி அணுகுமுறையை நோக்கமாகக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இப்போது ஒரு வெற்றி வெற்றி அணுகுமுறையை நோக்கமாகக் கொள்ள இரு தரப்பையும் பார்க்க முயற்சிக்கவும் நான் உங்களுக்குச் சொன்னேன் எந்தவொரு மோதலிலும் இரண்டு பக்கங்களும் உள்ளன மூன்றாவது பக்கமும் உள்ளது சில நேரங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட பக்கங்களும் உள்ளன மோதல்களில் ஈடுபடும் கூட்டாளிகளால் பார்க்க முடியாத விஷயங்களை இப்போது உங்களால் வித்யாசமான வழியில் பார்க்க முடிய வேண்டும் அதே நேரத்தில் சாத்தியமான மூன்றாவது விருப்பத்திற்கு நீங்கள் எப்போதும் பின்விளைவை கொடுக்க வேண்டும் பொதுவாக மோதல்களைத் தீர்க்கும் திறன்கள் மற்றும் ஏதேனும் மோதல்களைத் தீர்க்க விரும்பினால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய செயல்முறை பற்றியும் நான் உங்களுடன் பேசினேன் அந்த சூழலில் மீண்டும் இரண்டு மோதல் சூழ்நிலைகளை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் இரண்டு சிறிய நிகழ்வுகள் ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடந்த மோதல் மற்றொன்று தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நடந்தது நீங்கள் ஒரு உகந்த சூழலைத் தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் சொன்ன சில குறிப்புகளை மோதல்களைத் தீர்க்க நீங்கள் குழுசிந்திப்பு செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த விஷயத்தை உண்மையில் தீர்க்க முயற்சிக்கும் முன் நீங்கள் முதலில் உண்மைகளைப் பெற வேண்டும் நீங்கள் தீவிரமாக கவனிக்க வேண்டும் நீங்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் நபரின் மேல் அல்ல நீங்கள் கோபத்தைத் தணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும் அவர்கள் கோபமாக இருந்தால் நீங்கள் உண்மையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தத் தொடங்குவதற்கு முன்பு அவர்களை அமைதியாக உணர வைக்க வைக்க முயற்சிக்க வேண்டும் தகவல்தொடர்பு தடுப்புகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் பச்சாத்தாப திறன்களைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் மோதலின் ஒரு பகுதியாக இருந்தால் நீங்கள் மற்ற நபருடன் பச்சாத்தாபப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் அறிவாற்றல் மறுசீரமைப்புக்கு செல்ல முயற்சிக்க வேண்டும் தர்க்கரீதியான மற்றும் புலனுணர்வு முறையில் முழு விஷயத்தையும் மறுசீரமைக்க முயற்சிக்க வேண்டும் புலனுணர்வு பிழைகள் இருக்கும் என்ற உண்மையை தற்செயலாக வழங்குவதன் மூலம் அவர்கள் உண்மையைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் யதார்த்தத்தைக் காண முயற்சிக்கும் வகையில் புலனுணர்வு விஷயத்தை எவ்வாறு மறுசீரமைக்க முடியும் என்பதை சம்பந்தப்பட்ட நபரிடம் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அவர்களுடன் முடிவுகளை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பின்னர் அனைவருக்கும் சாதகமான ஒரு தீர்வைத் தேர்வு செய்ய முயற்சிக்கவும் இப்போது நான் உங்களுக்கு இரண்டு சூழ்நிலைகளை வழங்கினேன் முதல் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையிலானது மீண்டும் இரண்டும் இரண்டு நபர்களுக்கிடையேயான தனிப்பட்ட மோதல்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் அவற்றை மன உணர்வு மோதல்கள் என்று அழைக்கிறோம் அதாவது மிகவும் ஆபத்தான மற்றும் பின்னர் சமாளிக்க மிகவும் ஆபத்துள்ள உணர்ச்சி மோதல்கள் ஆனால் நீங்கள் அதைச் சமாளிக்காவிட்டால் அவை டைம் பாம் போல வெடிக்கலாம் பின்னர் உறவுக்கு முழுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு உங்களால் அதை இணைக்க முடியாது இப்போது நான் கொடுத்த இரண்டு நிகழ்வுகளிலும் கணவருக்கும் மனைவிக்கும் இடையிலான முதல் விஷயம் அவர்கள் மிகவும் அன்பான ஜோடி என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் மோதல் தொடங்கியுள்ளது மோதல்களை நீங்கள் எவ்வாறு சமாளித்தீர்கள் இதைப் பார்த்து பின்னர் சில பரிந்துரைகள் சில தீர்வுகளுடன் வருமாறு நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் அதை பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தீர்களா பின்னர் நான் உங்களுக்குச் சொன்ன பரிந்துரைகள் செயல்முறையைப் பயன்படுத்த முயற்சித்தீர்களா பின்னர் இந்த ஜோடி விவாகரத்து பெறுவதை நீங்கள் எவ்வாறு தடுப்பீர்கள் இதைப் பற்றி நீங்கள் யோசித்தீர்களா இப்போது நான் செய்திருந்தால் நான் இப்படி தொடங்கியிருப்பேன் ஆனால் மோதலைத் தீர்ப்பதற்கான செயல்முறையை நான் செயல்படுத்தத் தொடங்கியிருக்கும் எனது படிப்படியான முறையை உங்களுக்குச் சொல்வதற்கு முன் பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் விவாதித்த ஒரு சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான யோசனையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இது மோதல் தீர்வு குறித்த கட்டுரை அல்லாமல் இருக்கின்ற போதும் ஆனால் அவர் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது அது உண்மையில் நமக்குச் சொல்வது எந்தவொரு மோதல்களையும் நீங்கள் எவ்வாறு சரிசெய்து பின்னர் அதை மிக எளிதாக தீர்க்க முடியும் பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல் சுவாரஸ்யமாக உங்களுக்குத் தெரிந்தால் அவர் ஒரு புகழ்பெற்ற தத்துவஞானி கணிதவியலாளர் அவர் அமைதிக்காகப் போராடினார் ஆனால் அவர் மூன்று முறை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அவர் மூன்று முறை விவாகரத்து செய்தார் நான்காவது முறையாக அவர் திருமணம் செய்து கொண்டபோது அவர் இந்த புகழ்பெற்ற புத்தகத்தையும் எழுதினார் திருமணம் மற்றும் ஒழுக்கம் தற்செயலாக அவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார் இப்போது பல மோதல்களுக்கு ஆளானவர் பின்னர் அறிவும் ஞானமும் நிறைந்த ஒரு ஆற்றல்மிக்க ஆளுமை மோதல்களைத் தீர்ப்பதற்கான உங்கள் மென்மையான திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள விரும்பினால் அறிவும் ஞானமும் என்ற முழு கட்டுரையையும் படிப்பது மதிப்புக்குரியது ஆனால் இந்த கட்டத்தில் அவர் பேசும் 1 பகுதி 1 அத்தியாயம் 1 கதை ஆகியவற்றில் மட்டுமே நான் கவனம் செலுத்துவேன் எனவே நான் அதை உங்களுக்காக சுருக்கமாக விவரிக்கிறேன் பின்னர் நான் விவாதித்த இரண்டு வழக்குகளுக்கும் அல்லது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எந்தவொரு வழக்குக்கும் நீங்கள் இதைப் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதைப் பாருங்கள் அவர் கூறுகிறார் இரண்டு மனிதர்களின் வழக்கைக் கவனியுங்கள் எனவே அவர் அவர்களைப் பெயரிட விரும்பவில்லை அவர் ஒருவருக்கொருவர் வெறுக்கிற திரு ஏ மற்றும் திரு பி என்று கூறுகிறார் மற்றும் பரஸ்பர வெறுப்பு ஒவ்வொருவரையும் அழிவுக்கு கொண்டு வருகிறது ஏ வுக்குச் சென்று நீங்கள் ஏன் திரு பி வை வெறுக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர் உங்களுக்கு ஒரு பயங்கரமான பட்டியலை அல்லது திரு பியின் சல்லாபங்களை வழங்குவார் என்பதில் சந்தேகமில்லை எனவே ஏ திரு பி பற்றிய அனைத்து மோசமான விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பட்டியலைக் கொடுப்பார் இப்போது ரஸ்ஸல் இது ஓரளவு உண்மை ஆனால் ஓரளவு தவறானது என்று கூறுகிறார் ஏனென்றால் B எப்போதும் மற்றவர்களின் தவறுகளைப் பார்க்க முயற்சிக்கிறார் நாம் அவற்றை மிகைப்படுத்த முனைகிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கலாம் எங்கள் சொந்த தவறுகளைப் பார்க்கும்போது இப்போது நீங்கள் திரு யிடம் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர் உண்மை மற்றும் பொய்யின் சமமான கலவையுடன் திரு வின் தீமைகளின் ஒத்த பட்டியலை உங்களுக்குக் கொடுப்பார் எனவே நீங்கள் இரண்டு பட்டியல்களை சேகரித்துள்ளீர்கள் ஒன்று Aயிடமிருந்து ஒன்று ப்யிடமிருந்து ஆனால் இரண்டும் முற்றிலும் உண்மையல்ல ஆனால் அது மற்ற நபர்களின் தீமைகளைப் பற்றி முழுமையாகப் பேசுகிறது இப்போது நீங்கள் திரு அவர்களிடம் திரும்பி வந்து திரு அவரைப் பற்றி நீங்கள் சொல்வதைப் போலவே உங்களைப் பற்றியும் அதே விஷயங்களைச் அவர் அவர் சொல்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திரு யிடம் சென்று இதேபோன்ற உரையை நிகழ்த்துகிறீர்கள் என்றால் முதல் விளைவு சந்தேகத்திற்கு இடமின்றி பரஸ்பர வெறுப்பை அதிகரிப்பதாகும் ஓ அவர் என்னைப் பற்றி பல மோசமான விஷயங்களைச் சொல்கிறார் என்று அவர்கள் ஆரம்பத்தில் உணருவார்கள் எனவே வெறுப்பு அதிகரிக்கிறது ஏனெனில் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் அநீதியால் மிகவும் திகிலடைவார்கள் அவர் எப்படி என்னைப் பற்றி அப்படிச் சொல்ல முடியும் நான் அப்படி இல்லை அவர் அப்படிப்பட்டவர் என்று கூறுகிறார் அதுவே ஆரம்ப பதில் ஆனால் ஒருவேளை உங்களிடம் போதுமான பொறுமையும் போதுமான இணக்கமும் இருந்தால் மற்றவருக்கு மற்றவருக்கு மனித தீய தன்மையின் இயல்பான பங்கு மட்டுமே மட்டுமே உள்ளது என்பதையும் அவர்களின் பகைமை இருவருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதையும் ஒருவருக்கொருவர் நம்ப வைப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் அதாவது எல்லா மனிதர்களுக்கும் இந்த நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் உள்ளது தீமைகளும் பின்னர் நல்லொழுக்கங்களும் உள்ளன எந்தவொரு மனிததினம் ும் இதுபோன்ற வரம்புகள் இருப்பது இயல்பானது என்று நீங்கள் அவர்களிடம் சொன்னால் நீங்கள் மிகைப்படுத்திக் கூறுகிறீர்கள் அப்போது தான் இருவருக்கும் பகை மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதை மற்ற நபர் உணர முடியும் பின்னர் நீங்கள் உறவில் நல்லிணக்கத்தைக் கொண்டுவர முடியும் நான் சொன்னது போல் அவர் அதைப் பற்றி நேரடியாகப் பேசவில்லை என்றாலும் மோதல்களைத் தீர்ப்பது பற்றி அவர் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு கொடுக்கிறார் உங்களால் இதைச் செய்ய முடிந்தால் அந்த நபர்களிடமும் நீங்கள் ஞானத்தின் ஒரு பகுதியை ஊட்டியிருப்பீர்கள் என்று அவர் கூறுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மோதல் தீர்வின் முடிவிலும் நீங்கள் புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறீர்கள் இப்போது நான் விவாதித்த முதல் மோதலுக்குத் திரும்புங்கள் எந்தவொரு மோதலையும் முடிந்தவரை தீர்க்க ஒரு உகந்த சூழலைத் தேர்வுசெய்ய முயற்சிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் அவர்கள் சண்டையிடும் இடத்திற்குப் பதிலாக அவர்களை எங்காவது வெளியே அழைத்துச் செல்ல முயற்சிக்கவும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஷில்பா மற்றும் கிஷோரின் அண்டை வீட்டுக்காரர் என்பதால் வார இறுதியில் அவர்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் விருந்தை உருவாக்கி பின்னர் அவர்களை விசேஷமாக அழைக்கிறீர்கள் அல்லது அவர்கள் ஒரு சுற்றுலாவுக்கு வெளியே செல்வதை விரும்புகிறார்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் ஷில்பா செல்ல விரும்பும் ஒரு பிடித்த இடம் உள்ளது பின்னர் கிஷோர் நீண்ட காலமாக அவளை அழைத்துச் செல்லவில்லை என்றால் எனவே நீங்கள் அதை ஏற்பாடு செய்யுங்கள் கிஷோரை அவளை தன்னுடன் அழைத்துச் செல்லுமாறு வற்புறுத்தவும் பதரப்பையும் ்கள் அங்கு செல்லுங்கள் அல்லது அவர்கள் நல்ல உணவை சாப்பிட விரும்பும் அவர்களுக்கு பிடித்த ஒரு ஒரு உணவகத்திற்கு அழைத்துச் செல்கிறீர்கள் அங்கு இப்போது அத்தகைய பேச்சுக்கு சாதகமான சூழலைத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது நீங்கள் அவர்களை அங்கு அழைத்துச் சென்றவுடன் நீங்கள் அவர்களின் கோபத்தைத் தணிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கும் போது சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்ட வாய்ப்புள்ளது மேலும் அவர்களின் கோபம் அதிகமாகக்கூடும் இதை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் எப்படி செய்யப்போகிறீர்கள் நாம் அவர்களை விளையாட்டுகளை விளையாட வைக்கலாம் உண்மையில் மோதல் தீர்க்கும் விளையாட்டுகள் பற்றிய புத்தகங்கள் உள்ளன 100 விளையாட்டுகள் 200 விளையாட்டுகள் ஆனால் பின்னர் 2 கூட்டாளிகள் அல்லது 2 நபர்கள் அல்லது 2 அன்பான தம்பதிகளுக்கு இடையில் நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால் அவர்களை உண்மை அல்லது துணிவு போன்ற எளிய விளையாட்டை விளையாட வைக்கலாம் எனவே உங்களிடம் பகடை அல்லது ஏதாவது இருக்கலாம் பின்னர் ஒவ்வொரு முறையும் ஒருவரின் வாய்ப்பு வரும்போதெல்லாம் அந்த நபர் உண்மையைப் பேச வேண்டும் அல்லது மற்ற கூட்டாளர்கள் சொல்வதைச் செய்ய துணிந்து இருக்க வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் உண்மையில் அவர்கள் தங்கள் முறை வரும்போதெல்லாம் ஒவ்வொருவரின் உண்மையை வெளிக்கொணர முடியும் நாம் அவர்களுக்கு ஒரு குழு பணியை வழங்கலாம் எடுத்துக்காட்டாக டென்னிஸில் இரட்டையர் விளையாட உங்களுடன் வேறு யாரையாவது நீங்கள் அழைக்கலாம் பின்னர் நீங்கள் அவர்களை குழு கூட்டாளிகளாக மாற்றலாம் இப்போது இது அவர்கள் மீண்டும் ஒத்துழைக்கவும் ஒருங்கிணைக்கவும் உதவும் இதனால் அவர்கள் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் எனவே இது நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் அவர்கள் ஒரு குழுவில் சேர விரும்பவில்லை என்றால் குழுசிந்திப்பு வேலை செய்யாது பின்னர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டால் வேலை செய்யாது ஆனால் ரஸ்ஸல் பரிந்துரைத்த முறையைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் உண்மைகளைப் பெறலாம் விஷயங்களின் பட்டியலை உருவாக்க நீங்கள் சிலரிடம் கேட்கலாம் இப்போது இந்த விஷயத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெறுக்கிற விஷயங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருவருக்கொருவர் விரும்பும் 5 விஷயங்களையும் அவர்கள் விரும்பாத 5 விஷயங்களையும் பட்டியலிடும்படி நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் அவர்கள் குறிப்பிடுவது கட்டாயமானது என்று நீங்கள் கூற வேண்டும் முடிந்தால் முன்னுரிமை அளிக்கச் சொல்லலாம் உங்கள் கணவரிடம் நீங்கள் மிகவும் விரும்புவது என்ன அதே போன்று ஷில்பாவில் அவர் மிகவும் விரும்புவது என்ன மற்றும் மற்றும் இதற்கு நேர்மாறாகவும் பின்னர் நீங்கள் இருவருக்கும் சில பொதுவான கேள்விகளையும் சேர்க்கலாம் அதாவது நீங்கள் ஏன் எதிர்ப்புக்கு எதிராக திருமணம் செய்து கொண்டீர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் விரும்பவில்லை ஆனால் நீங்கள் இருவரும் ஏன் ஒன்றாக வாழ முடிவு செய்தீர்கள் நீங்கள் ஒன்றாக சேர என்ன காரணம் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே நேசித்த அந்த அழகிய தருணங்களை சிந்திக்க இது அவர்களுக்கு உதவும் பின்னர் நீங்கள் வேலையில் உள்ள பிரச்சினைகளை குறிப்பாக கிஷோரிடம் ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது போன்ற கேள்விகளையும் அவர்களிடம் கேட்கிறீர்கள் அவரால் ஏன் அதைச் செய்ய முடியவில்லை வேலையில் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்க அவர் ஏன் தயங்குகிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் அவர் கொடுக்கும் பதில்கள் ஷில்பாவுக்கு உண்மையில் வெளிப்படுத்தும் ஏனென்றால் ஒரு மன அழுத்தம் உள்ளது அல்லது மிகவும் எரிச்சலூட்டும் ஒன்று உள்ளது அது அவளை மிகவும் காயப்படுத்தக்கூடும் என்று நினைத்து அவளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று அவர் உணர்கிறார் ஒருவேளை அவர் மிகவும் மோசமாக செயல்பட்டிருக்கலாம் ஒருவேளை அவர் சில இழப்புகளைச் சந்திக்கிறார் பின்னர் அவள் அவர் மீதான நம்பிக்கையை இழப்பதை அவர் விரும்பவில்லை அது தன்னை எரிச்சலூட்டுகிறது ஆனால் அவர் அதை அவளிடம் சொல்ல விரும்பவில்லை இப்போது ஷில்பாவிடம் நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்கள் கிஷோர் நீண்ட காலமாக இல்லாத நிலையில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் டிவி பார்ப்பது போதுமா அல்லது நீங்கள் ஏதாவது செய்கிறீர்களா நீங்கள் ஒரு பகுதி நேர வேலையை எடுக்கிறீர்களா நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை செய்கிறீர்களா நீங்கள் சில பொழுதுபோக்குகளில் ஆர்வமாக இருக்கிறீர்களா எனவே கிஷோர் போன்ற இதுபோன்ற கேள்விகள் அவர் இல்லாத வேளையில் அவள் என்ன செய்கிறாள் என்று கிஷோருக்கே தெரியாமல் இருக்கலாம் இப்போது ரஸ்ஸல் பரிந்துரைத்தபடி அந்த நேரத்தில் இருக்கும் மன அழுத்தத்தின் அளவைப் பொறுத்து அவர்களின் அனுமதியுடன் அல்லது அல்லது அவர்களின் அனுமதியின்றி நீங்கள் பட்டியலைப் பரிமாறிக்கொள்ளலாம் பின்னர் அதை ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொள்ளலாம் அந்த ஐந்து விஷயங்களை பாருங்கள் என்று நீங்கள் இருவரும் உண்மையில் இன்னும் ஒருவருக்கொருவர் காதலிக்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக நிகழ்ந்த சமீபத்திய நடத்தை மாற்றங்கள் காரணமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பவில்லை பின்னர் நீங்கள் அவர்களை ஒன்றிணைத்து சூழ்நிலைகள் என்னவாக இருக்கலாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை இழக்கச் செய்தது எது குறிப்பாக கண்டறியலாம் தொடர்பற்றவராக மாற்றியது எது என்பதைக் கண்டறியலாம் இப்போது தீவிர பிரதிபலிப்பு கவனித்தலை செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் பற்றி அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் மோதலைத் தூண்டியது யார் என்பதைக் கேளுங்கள் இப்போது மீண்டும் இங்கே பிரச்சினையில் கவனம் செலுத்துங்கள் நபரின் மீது அல்ல யார் அதை முதலில் செய்திருந்தாலும் ஷில்பா கிஷோர் உடன் சேர்ந்து ஓ ஷில்பா தான் அதைச் செய்தார் என்று சொல்ல வேண்டாம் அவளைக் குற்றம் சொல்லாதீர்கள் நேர்மாறாகவும் அது கிஷோர் என்றால் அவளுடன் சேர வேண்டாம் அவரைக் குற்றம் சாட்ட வேண்டாம் யாரையும் குற்றம் சொல்ல நீங்கள் அங்கு இல்லை ஆனால் நீங்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த அங்கே இருக்கிறீர்கள் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் உறவு அத்தகைய மோதல் மற்றும் மன அழுத்தமான சூழ்நிலையை எட்டியுள்ளது அங்கு அவர்கள் விவாகரத்து நிலையை எட்டியுள்ளனர் இப்போது இதை எப்படி நிறுத்தப் போகிறீர்கள் எனவே எந்த பக்கத்தையும் சாட வேண்டாம் அல்லது ஒருதலைப்பட்சமான குற்றச்சாட்டுகளை வேண்டாம் வேண்டாம் ஆனால் நீங்கள் உண்மையில் மிகவும் பரிவுணர்வு கொண்ட நபர் என்பதைக் காட்ட முயற்சிக்கவும் அதைச் செய்வதற்கு முன் அவர்கள் ஒருவித தகவல்தொடர்பு தடுப்புகளை உருவாக்குகிறார்கள் என்றால் எடுத்துக்காட்டாக அவர்கள் கோபத்தை இழந்து ஒருவருக்கொருவர் கத்தத் தொடங்குகிறார்கள் அல்லது ஒருவர் பேசும்போது மற்றவர் வாயை மூடுங்கள் என்று கூறுகிறார் நீங்கள் ஒரு உரத்த வாய் நீங்கள் எப்போதும் இப்படி பேசுகிறீர்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது பின்னர் பிரபலமான உரையாடல் நீங்கள் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை இப்போது இந்த வகையான விஷயங்கள் உண்மையில் தகவல்தொடர்பு தடுப்பான்கள் பின்னர் அது உங்களை முன்னேற அனுமதிக்காது எனவே நீங்கள் அவர்களை மிகவும் மென்மையாகவும் பணிவாகவும் நிறுத்த வேண்டும் மேலும் நீங்கள் தீர்வு காண்பதற்காக இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் பிரச்சினையை உருவாக்குவதற்காக அல்ல உங்கள் பச்சாத்தாப திறன்களைப் பயன்படுத்துங்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பச்சாதாபம் காட்டுவது முக்கியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த அந்த திறன்களையும் பயன்படுத்துங்கள் நீங்கள் பிரச்சினைகளை தெளிவாக புரிந்துகொள்கிறீர்கள் அவர்களுக்கு உதவ நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இருவருக்கும் உணர்த்தவும் இப்போது ஷில்பா அவனது வேலை மன அழுத்தத்தைப் புரிந்துகொள்ள முடியும் அது எதுவாக இருந்தாலும் ஷில்பாவின் தனிமையான உணர்வை கிஷோர் உணர வேண்டும் பின்னர் அறிவாற்றல் மறுசீரமைப்புக்குச் செல்லுங்கள் இப்போது மோதலின் முழு அத்தியாயத்தையும் நீங்கள் மறுசீரமைக்கலாம் அவர்கள் உங்களை நம்பியவுடன் நீங்கள் அவர்களுக்கு மெதுவாகச் சொல்லலாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நிறுத்தத் தொடங்கினார்கள் என்பதை அவர்களிடம் சொல்லுங்கள் அது ஒரு சிறிய அற்பமான விஷயத்தைத் தூண்டியிருக்கலாம் இப்போது நீங்கள் அதை ஒரு விளையாட்டு போன்ற சூழ்நிலையாக மாற்றலாம் பின்னர் மேலும் தூண்டுதல்களை அடையாளம் காண நீங்கள் அவர்களிடம் ஆலோசனைகளைக் கேட்கலாம் மேலும் நீங்கள் உண்மையிலேயே நேசிக்கிறீர்கள் என்றால் எப்படி என்று அவர்களிடம் கேட்கலாம் இந்த விஷயத்தை மன்னித்து மறந்துவிட நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை மாற்றியிருப்பீர்கள் எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் கோபமடைந்ததால் உங்கள் மனநிலையை இழந்துவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் கோபப்படாவிட்டால் இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு தீர்த்து வைத்திருப்பீர்கள் இறுதியாக நீங்கள் அவர்களுடன் முடிவுகள் பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்துகிறீர்கள் இப்போது பிரிவினையின் விளைவுகளை அவர்களுடன் விவாதிக்கவும் இது இருவருக்கும் பயனளிக்கப் போவதில்லை கிஷோரின் மன அழுத்தம் வேலை மன அழுத்தம் அவரை மிகவும் துயரத்தில் ஆழ்த்தும் ஷில்பாவைப் பொறுத்தவரை தன்னை நேசித்த ஒருவருடன் அவளால் வாழ முடியாவிட்டால் பின்னர் குடும்பத்தை விட்டு வெளியேறி அங்கு வந்து அவளுடன் சேர்ந்து பின்னர் மிகவும் பெருநகர வகையான சூழலில் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக உணர வைத்தார் அவர் அவளுக்காகவே இருந்தார் பின்னர் அவரை விட்டுவிட்டு வேறொரு நபரைக் கண்டுபிடித்து அந்த புதிய நபர் மீண்டும் அவரது வாழ்க்கையில் நிறைய மோதல்களையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கப் போகிறார் எனவே இதை அவளுக்கு புரிய வைக்கவும் ஒன்றாக வாழ்வதன் நன்மைகளையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தலாம் சில விருந்துகளில் கலந்து கொண்டபோது நீங்கள் கொண்டிருந்த சில வீடியோ கிளிப்களை அவர்களுக்குக் கவனித்தலை சில சம்பவங்களையும் நீங்கள் நினைவுகூர முயற்சிக்கலாம் அவர்களைப் பார்ப்பது எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு அன்பாகவும் இருந்தது அவர்கள் எவ்வளவு நட்பாகவும் அக்கறையுடனும் இருந்தனர் எல்லா நேரத்திலும் அவர்கள் எப்படி சுதந்திரமாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அவர்களுக்குக் காட்டலாம் என்ன நடந்தது என்ன தவறு நடந்தது அவர்கள் ஏன் மாறினர் அந்த விஷயங்களை நினைவுகூர்ந்து பின்னர் அவர்களை நன்றாக உணர செய்யுங்கள் அவர்கள் உண்மையில் நம்பகமானவர்கள் பின்னர் அவர்கள் உண்மையில் ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்கள் ஆனால் இடையில் ஏதோ உண்மையில் இந்த இறுக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இப்போது அதை அகற்றுங்கள் இப்போது இறுதியாக அனைவருக்கும் சரியாக இருக்கும் ஒரு தீர்வைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கவும் சில தீர்வுகள் தற்காலிகமானவையாகவும் சில தீர்வுகள் நிரந்தரமானவையாகவும் இருக்கலாம் இப்போது தற்காலிக தீர்வு அந்த நேரத்தில் கூட நீங்கள் அதை தீர்க்க முடியாவிட்டால் ஷில்பா தனது நண்பர்கள் அல்லது பெற்றோரின் வீட்டிற்கு சிறிது நேரம் செல்லுமாறு நீங்கள் செய்கிறீர்கள் தற்காலிக பிரிவினையைப் போலவே அவள் விவாகரத்தை வலியுறுத்துகிறாள் என்றால் தற்காலிக பிரிவினையை வலியுறுத்தினால் அதுவே பிரச்சினையைத் தீர்க்கும் கிஷோர் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கச் செய்து அவளுடன் அதிக நேரம் செலவிடச் செய்யுங்கள் மற்றொரு வழி அவர்கள் ஒன்றாக பயணிக்கத் திட்டமிட உதவுவதாகும் நீங்கள் அவரை விடுப்பு எடுக்கச் செய்யுங்கள் ஷில்பாவை தனது வீட்டு வேலைகள் அனைத்தையும் நிறுத்தச் செய்யுங்கள் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்யாத ஒரு ரிசார்ட் அல்லது வேறு இடத்திற்குச் செல்லச் செய்யுங்கள் அங்கு அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடுவார்கள் பின்னர் இறுதியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவ முடிவு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த முயற்சிக்கவும் பின்னர் அவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் ஒருவேளை அவர்கள் ஒரு குழந்தைக்குத் திட்டமிடலாம் என்றும் நீங்கள் பரிந்துரைக்கலாம் அவர்கள் ஒரு குழந்தைக்குத் திட்டமிட வேண்டிய நேரம் இது ஏனென்றால் அவர்கள் குழந்தையைப் பார்க்கும்போது அனைத்து மோதல்களையும் தீர்க்க முடியும் பின்னர் அவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்வார்கள் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்க கற்றுக்கொள்கிறார்கள் எனவே குறிப்பாக நெருங்கிய உறவில் இருக்கும் நபர்களுக்கிடையேயான மோதலை நீங்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய வழி இதுதான் ஆனால் அவர்கள் ஒரு வகையான முரண்பட்ட சூழ்நிலையில் உள்ளனர் அங்கு அவர்கள் உண்மையில் உறவுக்கு முழுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் இப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான தனிப்பட்ட மோதல் தொடர்பாக இதேபோன்ற சூழ்நிலை நிலவுகிறது ஏற்கனவே உங்களுக்கு பின்னணி தெரியும் எனவே உரையாடல் ஒரு கோடை பயணத்திற்குச் செல்வதற்கும் பின்னர் தந்தை அவரை அனுமதிக்கவில்லை என்பதற்கும் இடையில் உள்ளது இப்போது இங்கே இதை நீங்கள் வேறு கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறேன் ஒரு உரையாடலில் தூண்டுவது என்ன அந்த முரண்பட்ட நேரம் என்ன அந்த இடைவெளி என்ன அது எப்படி நடக்கிறது என்பதைப் பார்ப்பது போன்றது பின்னர் நீங்கள் அதை உணர முடிந்தால் மோதலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவராக நீங்கள் இருந்தால் அத்தகைய மொழியைப் பயன்படுத்தி கட்டுப்படுத்துவீர்கள் இப்போது இதை பாருங்கள் அப்பா நீங்கள் எனக்கு உறுதியளித்தீர்கள் முதல் விஷயம் என்னவென்றால் அவர் வாக்குறுதியளித்ததை அங்கு வலியுறுத்துகிறார் இப்போது உணர்ச்சிகரமான உறவுகளுக்கு இடையில் நீங்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினால் அது மிகவும் சிறிய வாக்குறுதியாக இருந்தாலும் நீங்கள் நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் நீங்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் நான் ஒரு சாக்லேட் கொடுப்பேன் என்று கூறினால் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் ஓ நீங்கள் இப்போது நீ தேர்ச்சி பெற்றுவிட்டாய் அடுத்த முறை பார்ப்போம் என்று நீங்கள் சொல்ல முடியாது இப்போது அது குழந்தையை ஏமாற்றும் அவர் வாக்குறுதி அளித்தார் ஆனால் அப்பா கூறுகிறார் ஆம் நான் வாக்குறுதி அளித்தேன் உங்களுக்கு 10 புள்ளி சிபிஐ கிடைத்தால் இப்போது அப்பா நீங்கள் எதிர்பார்த்த இந்த மதிப்பெண்களைப் பெற்றிருந்தால் நான் என் வாக்குறுதியைப் பின்பற்றுவேன் என்று வலியுறுத்துகிறார் இப்போது அவர் எனக்கு 9 6 கிடைத்தது என்று கூறுகிறார் பின்னர் மெதுவாக நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அது தூண்டப்படுவதில்லை ஆனால் அது அதை 10 ஆக ஆகாது குழந்தாய் என்று அவர் கூறும் போது எனவே குழந்தை என்ற சொல் கூட இங்கே சற்று ஆத்திரமூட்டும் வகையில் உள்ளது அவன் அப்படி எண்ணியிருக்க மாட்டான் என்று எல்லோரும் நினைத்தார்கள் இது 10ஆக மாறாது என்று சொல்வதற்குப் பதிலாக என் அன்பான மகனே இது 10 அல்ல ஆனால் இதைச் சொல்வது ஓ முதிர்ச்சியடையாத பையனே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியாது என்பதைக் குறிக்கிறது பின்னர் மகனே இது ஒரு சிறிய லேசான ஆத்திரமூட்டலாகும் ஆனால் மகன் மேலும் ஆத்திரமடைகிறான் அவர் கூறுகிறார் நீங்கள் மிகவும் மோசமான அப்பா என்று அதாவது அவர் ஏற்கனவே தனது தந்தையை குற்றம் சாட்டியுள்ளார் இப்போது தந்தை கூறுகிறார் எனவே நீங்கள் தோல்வியுற்றவர் என்று அர்த்தம் இப்போது அவர் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார் அவர் அவரை குற்றம் சாட்டத் தொடங்கினார் நீங்கள் தோல்வியுற்றவர் என்றும் தோல்வியுற்றவருக்கு நான் ஏன் எனது வாக்குறுதியைப் பின்பற்ற வேண்டும் என்றும் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை பின்பற்றினால் மற்றும் நீங்கள் வெற்றியாளராகவும் இருந்தால் எனது வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன் என்றும் அவர் கூறுகிறார் பின்னர் அவர் செய்யும் அடுத்த மோசமான விஷயம் என்னவென்றால் அவர் அவரை ஒப்பிட முயற்சிக்கிறாரா ஆதித்யாவைப் பாருங்கள் அவர் முழுவதும் 10 புள்ளிகளைப் பெற்றுள்ளார் என்று அவர் கூறுகிறார் இப்போது தந்தை ஒருபோதும் குழந்தையை மற்றவருடன் ஒப்பிடக்கூடாது அந்த சேதத்தை அவர் செய்துவிட்டார் அவர் ஒரு ஒப்பீடு செய்கிறார் ஆனால் மகனும் தனது மட்டத்தில் ஒப்பிட முயற்சிக்கிறான் அவரை மற்ற தந்தையுடன் ஒப்பிட முயற்சிக்கிறான் ஆனால் அவரது அப்பா அவரை நேசிக்கிறார் எப்போதும் அவரை ஆதரிக்கிறார் காதல் என்ற வார்த்தையைப் பாருங்கள் எப்போதும் ஆதரிக்கிறது எனவே இவை நேர்மறையானவை ஆனால் இங்கே அவர் நீங்கள் என்னை நேசிக்கவில்லை நீங்கள் என்னை ஆதரிக்கவில்லை நீங்கள் எப்போதும் அப்படி இல்லை என்று கூறுகிறார் அடுத்த தீங்கு விளைவிக்கும் சொல் அவர் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள் என்று கூறுகிறார் வெறுக்கவும் மீண்டும் மற்றொரு கையகப்படுத்தல் மற்றொரு உணர்ச்சி நிறைந்த சொல் இப்போது அவர் மற்றொரு ஒப்பீடு செய்கிறார் அவர் கூறுகிறார் நீங்கள் உங்கள் மகளை மட்டுமே நேசிக்கிறீர்கள் இப்போது இது மற்றொரு மோசமான விஷயம் அவர் தனது சொந்த குழந்தைகளிடம் ஒழுங்கற்ற முறையில் அன்பு காட்டுவதாக குற்றம் சாட்டுகிறார் பின்னர் அவர் கூறுகிறார் நான் அல்ல இப்போது தந்தை உணர்கிறார் நான் இது வரைக்கும் என்ன செய்துள்ளேன் என்பதை பார்த்தால் இது அநீதி அவர் கூறுகிறார் அது நியாயமற்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உங்களுக்காக பல செய்துள்ளேன் நான் உங்களுக்காக நிறைய செய்துள்ளேன் என்று அர்த்தம் எனது சேமிப்பு முழுவதையும் உங்கள் கல்லூரியின் கட்டணத்தைச் செலுத்தப் பயன்படுத்தினேன் இப்போது நீ அவர் நன்றியற்ற இது என்று கூறுகிறார் இது மிகவும் புண்படுத்தும் கருத்து நன்றியற்றது என்பதே மிக மோசமானது ஆனால் அவர் நாய் என்ற தவறான வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் பின்னர் அடுத்த இறுதி தூண்டுதலாக அவர் கோபப்படுகிறார் அவரால் தனது உணர்ச்சியைக் கட்டுப்படுத்த முடியவில்லை கோபத்தில் மனக்கிளர்ச்சியுடன் அவர் அவரை அறைகிறார் எனவே கோபம் அடைவது மட்டுமல்லாமல் அவரை அறைகிறார் இப்போது மகன் அவர் ஓரளவு அடிபணிவதால் அழத் தொடங்குகிறார் இப்போது இது மீண்டும் ஒரு உணர்ச்சிகரமான வெடிப்பு பின்னர் அவர் மற்றொரு தீங்கு விளைவிக்கும் கருத்தை கூறுகிறார் அவர் கூறுகிறார் நீங்கள் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்பா ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஒருபோதும் பின்னர் மீண்டும் அவர் தொடர்ந்து கூறுகிறார் நான் உன்னை வெறுக்கிறேன் நான் இப்போது வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் நான் இப்போதே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் அவர் போகப் போகிறார் நான் இப்போது சொன்னேன் நீங்கள் தாயாக இருந்தால் இந்த பையனை எப்படி நிறுத்துவீர்கள் பின்னர் நீங்கள் இதை எப்படி செய்வீர்கள் இப்போது இங்கே ஒரு உகந்த சூழலைத் தேர்ந்தெடுங்கள் எனவே நீங்கள் அவர்களை தனித்தனி அறைகளுக்கு அழைத்துச் சென்று அவர்களுடன் தனித்தனியாகப் பேசலாம் அல்லது நீங்கள் அவர்களை ஒன்றாக ஒரு கோயில் அல்லது மால் போன்ற விருப்பமான இடத்திற்கு அழைத்துச் செல்லலாம் அங்கு நீங்கள் வேறு இடத்தில் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து பின்னர் ஒருவருக்கொருவர் பேசலாம் இப்போது குழு சந்திப்பு செய்தல் நீங்கள் ஒன்றாக உட்கார்ந்து அப்பாவைத் தேடுங்கள் என்று சொல்லலாம் அவர் நிதி நெருக்கடியில் இருப்பதால் இந்த முறை உங்களை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியாது அது உண்மை நீங்கள் விரும்பினால் அவரது வங்கி இருப்பு பற்றி சொல்லலாம் ஆனால் அவர் உங்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று நீங்கள் அவரிடம் சொல்ல முயற்சிக்கிறீர்கள் அதைப் பற்றிச் சிந்திப்போம் பின்னர் உங்கள் தரப்பிலிருந்து இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் நீங்கள் மதிப்பெண்களை இழந்த ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு உங்களுக்கு தனிக் சூழ்நிலையை தேவையா இப்போது தான் இது கூடுதல் யோசனைகளைச் சேகரித்து உண்மைகளைப் பெற முயற்சிக்கும் குழு சந்திப்பு யார் என்ன சொன்னார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சூழ்நிலையில் இல்லாதது தான் ஒருவேளை நீங்கள் இதைச் சொல்லியிருக்கக் கூடாது என்று அவர்களிடம் சொல்லலாம் எனவே இது அவரது கோபத்தைத் தூண்டியது அநேகமாக நீங்கள் இதைச் சொல்வதைத் தவிர்த்திருக்க வேண்டும் எனவே பாராபட்சம் கொள்ளாமல் இரண்டையும் கேளுங்கள் குழந்தையை ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்வது போன்ற பிரச்சினையில் கவனம் செலுத்துங்கள் மகன் ஒரு பயணத்திற்கு செல்ல விரும்புகிறார் அதுதான் பிரச்சனை இப்போது தந்தை தனது சொந்த விருப்பங்களின் காரணமாக நிலைமையை மோசமாக்கியுள்ளார் அவர் ஏன் கோபமடைந்தார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது அவரது மகனால் செய்ய முடியாததால் மட்டும்தானா அல்லது அவருக்குள் ஏதோ இருக்கிறதா தனது நிறைவேறாத கனவுகளில் சிலவற்றை தனது மகன் நனவாக்க முடியும் என்று அவர் நம்புகிறாரா அவர் அதை தொடர்புபடுத்த முயற்சிக்கிறாரா அதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தார் பின்னர் கோபத்தைத் தணிக்கவும் அவர்களுக்கு நல்ல உணவைக் கொடுப்பதன் மூலம் உங்கள் அக்கறையைக் காட்டுவதன் மூலம் உங்கள் அன்பைக் காண்பிப்பதன் மூலம் கோபத்தை நிர்வகிக்கவும் ஒருவேளை அவர்களை தட்டிக் கொடுக்கலாம் அவர்களை கட்டிப்பிடிக்கலாம் பின்னர் அவர்கள் இனி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் போன்ற தகவல்தொடர்பு தடுப்புகளைத் தவிர்க்கவும் பச்சாத்தாப திறன்களைப் பயன்படுத்துவது நீங்கள் வலியை உணர்கிறீர்கள் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் இப்படி காயப்படுத்தத் தொடங்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு உணர்த்தவும் இப்போது அறிவாற்றல் மறுசீரமைப்பில் நிலைமையை எவ்வளவு சிறப்பாகத் தவிர்த்திருக்க சொல்லுங்கள்எப்படி எப்படி முதலில் ஒப்பீட்டை நிறுத்துவதன் மூலம் என்பதை அவர்களுக்குச் சொல்லுங்கள் பின்னர் தந்தையிடம் அவர் மற்ற குழந்தையுடன் ஒப்பிடத் தொடங்கியதைப் சொல்லவும் பின்னர் சிபிஐ சொல்லவும் மற்றும் 10 சிபிஐக்க அவ்வளவு பெரிய வித்தியாசம் அல்ல அது கிட்டத்தட்ட நெருக்கமாக உள்ளது என்று இதற்கிடையில் இது ஒரு பெரிய வித்தியாசம் அல்ல என்பதை நீங்கள் அவருக்கு உணர்த்தலாம் அதற்காக நீங்கள் உண்மையில் உங்கள் குழந்தையை மன்னிக்கலாம் பின்னர் வாக்குறுதியைக் காப்பாற்ற முயற்சி செய்யலாம் எனவே இது ஒரு தனி பிரச்சினை எனவே இதை இதனுடன் இணைக்க வேண்டாம் உங்கள் மகனின் நல்வாழ்வை விட அவரது மதிப்பெண் முக்கியமானது என்பதை நீங்கள் அவருக்கு உணர்த்தலாம் அவர் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் மனச்சோர்வடைந்தால் அவர் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தால் அவர் வீட்டை விட்டு ஓடிப்போக நினைத்தால் அவர் உங்கள் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழந்தால் அவரது அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எவ்வாறு திரும்பப் பெறப் போகிறீர்கள் இப்போது முடிவுகளை பேச்சுவார்த்தை நடத்துதல் நாம் வீட்டில் தங்கலாம் எங்காவது நீங்கள் வெளியே செல்லலாம் ஆனால் நாம் வெளிநாட்டிற்கு எங்காவது செல்ல முடியாது ஆனால் இந்தியாவில் உள்ள சில அழகான இடங்களுக்கு செல்லலாம் என்றும் நீங்கள் அவர்களுக்குச் சொல்லலாம் உதாரணமாக நாம் லடாக்கிற்குச் செல்லலாம் நாம் சிறிது நேரம் செலவிடலாம் அதனால் அப்பாவிடம் நிறைய பணம் இருக்கும் அப்பாவிடம் பணம் இல்லாவிட்டாலும் என்னிடம் சில சேமிப்புகள் உள்ளன நான் அதை இந்த பயணத்திற்கு பயன்படுத்துவேன் நாம் அனைவரும் ஒன்றாக செல்வோம் அனைவருக்கும் ஒத்துப்போகும் ஒரு தீர்வைத் தேர்ந்தெடுப்பது வெளியில் இருப்பதை விட சரியான புரிதலுடன் வீட்டில் வாழ்வது மிகவும் முக்கியம் என்பதை இப்போது நீங்கள் மகனுக்கு உணர்த்த வேண்டும் இப்போது வெளியே செல்வது இது மனக்கிளர்ச்சி எதிர்வினை போன்றது என்று நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டும் ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நீங்கள் அவருக்கு உணர்த்த வேண்டும் பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையிலேயே வருத்தப்படும்படி செய்யுங்கள் பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்தாலும் அது ஒரு வகையான வெற்றி வெற்றி சூழ்நிலையில் முடிவடையும் குழந்தைப் பருவத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான அத்தியாயங்களையும் கதைகளையும் நீங்கள் நினைவுகூரலாம் நீங்கள் மகனிடம் இவ்வாறு கூறலாம் உங்கள் தந்தையுடன் நீங்கள் எவ்வளவு உடைமை வாய்ந்தவராக இருந்தீர்கள் என்று பாருங்கள் பற்றி நீங்கள் எப்போதும் அவரது மடியில் தூங்கினீர்கள் அல்லது நீங்கள் இந்த மார்பில் தூங்கினீர்கள் பின்னர் உங்கள் மகளை அவரது மற்ற மடியில் உட்கார கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை நீங்கள் எப்போதும் மிகவும் உடைமையாளராக இருக்கிறீர்கள் யாராவது உங்கள் அப்பாவைப் பற்றி எதையும் சொன்னால் நீங்கள் அதைப் பற்றி வருத்தப்பட்டீர்கள் இப்போது இதை எப்படி உங்கள் தந்தையிடம் சொல்ல முடிகிறது அதே விஷயத்தை நீங்கள் தந்தையிடம் சொல்லலாம் நீங்கள் எப்படி இதைச் செய்ய முடியும் அவர் பிறந்தபோது நீங்கள் மிகவும் பாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் எப்போதும் உங்கள் நேரத்தை என்னுடன் செலவு செய்தீர்கள் இப்போது இந்த விஷயங்களை நினைவுகூர்ந்து காதல் என்பது அவர்களுக்கிடையே இருந்தது என்பதை அவர்களுக்கு உணர்த்தவும் பின்னர் இந்த அற்பமான சூழ்நிலையின் காரணமாக அது போகக்கூடாது அவற்றை மீண்டும் வெற்றி வெற்றி சூழ்நிலைக்கு கொண்டு வருவோம் இதை நான் முடிப்பதற்கு முன் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வெற்றி வெற்றி தீர்வை வழங்கும்போது பரஸ்பர மரியாதையின் தீவிர உணர்வு உள்ளது அதன் முடிவில் இரண்டு நிகழ்வுகளிலும் அவர்கள் முன்பு மதித்ததை விட அதிகமாக மதிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு மோதலும் தீர்க்கப்பட்டவுடன் காதல் ஆழமாக வளர வேண்டும் அதுவே உங்களுக்கு இருக்க வேண்டிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதன் முடிவில் உறவின் தீவிரம் வளர வேண்டும் ஆனால் அது குறையக்கூடாது நீங்கள் ஒரு மத்தியஸ்தராக அதைச் செய்ய முடிந்தால் அல்லது நீங்கள் மோதல்களின் ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி இரண்டுமே சரியாக இருக்கும் இப்போது இது தனிப்பட்ட உறவுகளைப் பற்றியது இப்போது நான் அடுத்த சொற்பொழிவில் மேலும் பரிந்துரைகளுடன் வருவேன் நான் பரிந்துரைத்த விதத்தில் நீங்களும் அதைச் செய்ய முயற்சிப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்களிடம் சிறந்த தீர்வுகள் இருந்தால் சிறந்த பரிந்துரைகள் பயன்படுத்தவும் நாம் அதை ந்தால் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அதைப் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி பின்னர் குறைந்தபட்சம் இன்று உங்களுக்கு மிகவும் மோதல்கள் இல்லாத ஒரு நாளாக இருக்க நான் விரும்புகிறேன்